டேட்டா சயின்ஸ் லீனியர் ஆல்சீப்ரா குறித்த எங்கள் விரிவுரைகளுடன் தொடருவோம் இன்று நான் ஹைப்பர் பிளேன்கள் மற்றும் ஹாப்ஸ்பேஸ் ஈஜென்வெல்யூஸ் ஈஜென்வெக்டர்கள் மற்றும் பலவற்றைப் பற்றி பார்க்கலாம் இந்த விரிவுரையை ஹைப்பர் பிளேன்களுடன் தொடங்குவோம் ஜாமெட்ரிக்கலி ஹைப்பர் பிளேன்கள் என்பது ஒரு ஜாமெட்ரிக் பொருளாகும் அதன் டைமென்ஷன் அதன் அம்பிஎண்ட் ஸ்பைஸ் விட 1 குறைவாகும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் எடுத்துக்காட்டாக நீங்கள் 3D இடத்தை எடுத்துக் கொண்டால் ஹைப்பர் பிளேன் ஒரு ஜாமெட்ரிக் பொருள் இது 1 டைமென்ஷன் குறைவாக இருக்கும் எனவே இது 2D 3D இடத்தில் 2D பொருளாகவும் இருப்பது ஒரு ப்ளேனாக இருக்கும் இப்போது நீங்கள் 2 டைமென்ஷன்களை எடுத்துக் கொண்டால் 1 டைமென்ஷன் குறைவாக இருப்பது ஒரு டைமென்ஷன் ஜாமெட்ரிக் பொருளாக இருக்கும் இது ஒரு லைன்ஆக இருக்கும் ஹைப்பர் பிளேன் பொதுவாக ஒரு ஈகிவேஷன் மூலம் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது இதை நான் n மாறிகளுக்கு விரிவாக்கினால் நான் X1 n1 X2 n2 X3 n3 போன்றவற்றைப் பெறுவேன் மேலும் Xn nn b 0 இல் இரண்டு டைமென்ஷன்ங்களில் இது X1 n1 X2 n2 b 0 என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது லைன்யின் ஈகிவேஷன் இவற்றை நாம் சப்ஸ்பேஸ்இன் யோசனையாக பார்த்தோம் இருப்பினும் ஹைப்பர் பிளேன் சப்ஸ்பேஸ்கள் அல்ல இருப்பினும் எக்ஸ் வடிவத்தின் ஹைப்பர் பிளேன் நம்மிடம் இருந்தால் n 0 அதாவது ப்ளேன்ஐ ஒரிஜின் வழியாகச் பார்த்தால் ஒரு ஹைப்பர் பிளேன் ஒரு சப்ஸ்பேஸ் ஆக மாறுகிறது இப்போது ஒரு ஹைப்பர் பிளேன் என்றால் என்ன என்பதை நாங்கள் விவரித்திருக்கிறோம் ஹாப்ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம் திரையின் இடது புறத்தில் இந்த 2 டைமென்ஷன் படத்தைப் பார்க்கப் போகிறோம் எனவே இங்கே நாம் X1 மற்றும் X2 இல் 2 டைமென்ஷன் இடத்தைக் கொண்டுள்ளோம் இரண்டு டைமென்ஷன்ங்களில் ஒரு ச ஈகிவேஷன்ற்கு முன்பு நாம் விவாதித்தபடி ஒரு லைன்ஆகயாக இருக்கும் இது ஒரு ஹைப்பர் பிளேனாக இருக்கும் எனவே லைன்க்கான ஈகிவேஷன் XTn b 0 என எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு டைமென்ஷன்ங்களில் இந்த லைன்யை நாம் இவ்வாறு எழுதலாம் எடுத்துக்காட்டாக X1 n1 X2 n2 b 0 இந்த படத்தின் ஒரு பகுதிக்கு மட்டுமே நான் இந்த கோட்டை வரைந்துள்ளேன் உண்மையில் இந்த லைன் இருபுறமும் எல்லா வழிகளிலும் நீட்டிக்கப்படும் இப்போது பின்வருவதை கவனியுங்கள் நான் இந்த லைன்யை இருபுறமும் நீட்டிக்கும்போது இந்த முழு இரு டைமென்ஷன் ஸ்பேஸ் இரண்டு ஸ்பேஸ்களாக உடைக்கப்படுகிறது ஒன்று ஒரு ஒரு லைன்யின் இந்த பக்கத்திலும் மற்றொன்று ஒரு லைன்யின் இந்த பக்கத்திலும் இப்போது இந்த இரண்டு இடைவெளிகளும் ஹாஃப்ஸ்பேஸ் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது நம்மிடம் உள்ள கேள்வி பின்வருமாறு ஒரு ஹாஃப்ஸ்பேஸ்ல் புள்ளிகள் மற்றும் மற்ற ஹாஃப்ஸ்பேஸ்ல் இருந்தால் அவற்றைப் பிரிக்கும் சில கேரக்டரிஸ்ட்டிக் உள்ளதா என பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் ஒரு ஹாஃப்ஸ்பேஸ்ல் உள்ள அனைத்து பாயிண்ட்ஸ் சில கம்புடேஷன் செய்து மற்ற மதிப்பில் உள்ள அனைத்து பாயிண்ட்ஸ் சில மதிப்பு மற்றும் சில கம்புடேஷன் பெற்று சில முடிவுகளை எடுத்து அதைப் பயன்படுத்த முடியுமா எனவே கிளாசிபிகேஷன் சிக்கல் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வகையான சிக்கலில் இந்த கேள்வி முக்கியத்துவம் வாய்ந்தது இதன் பொருள் என்ன என்பதை விளக்குகிறேன் உண்மையில் பைனரி வகைப்பாடு சிக்கல் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வகைப்பாடு சிக்கலைப் பார்க்கப் போகிறோம் எனவே இரு டைமென்ஷன் ஸ்பேஸ்ல் இரண்டு கிளாஸ்க்கு சொந்தமான ஒரு தரவைச் சொல்வோம் எடுத்துக்காட்டாக இது போன்ற ஒரு கிளாஸ்க்கு சொந்தமான டேட்டாஎன்னிடம் உள்ளது என்று சொல்லலாம் நான் அதை ஒரு கிளாஸ் என்று அழைக்கிறேன் பின்னர் என்னிடம் இரண்டாம் கிளாஸ்க்கு சொந்தமான டேட்டா இது போன்றது இதை கிளாஸ் 2 என்று அழைக்கவும் எனவே இந்த கிளாஸ்கள் எதுவும் இருக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக இது தென்னிந்திய உணவகங்களை விரும்பும் நபர்களின் குழுவாக இருக்கலாம் இது தென்னிந்திய உணவகங்களை விரும்பாத ஒரு குழுவாக இருக்கலாம் மேலும் X1 மற்றும் X2 கோஆர்டினட்ஸ் மக்களைப் பொறுத்தவரையில் குணாதிசயப்படுத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கலாம் இந்த எல்லோருடைய சில பண்புக்கூறுகள் அவர்கள் தென்னிந்திய உணவை விரும்புகிறார்களா அல்லது தென்னிந்திய உணவை விரும்பவில்லையா என்று ஒரு கணக்கெடுப்பை எடுத்துள்ளோம் இப்போது நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் ஒரு புதிய நபரின் பண்புகளை நான் உங்களுக்குக் கொடுத்தால் அந்த பண்பு இங்கே விழுகிறது என்று சொல்லலாம் பின்னர் இந்த நபர் தென்னிந்திய உணவை விரும்புகிறாரா என்று இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்கிறேன் இந்த நபர் தென்னிந்திய உணவை விரும்பமாட்டார் என்பது பெரும்பாலும் பதில் ஏனெனில் இந்த தரவு புள்ளி 2 ஆம் வகுப்புக்கு மிக அருகில் உள்ளது அதேசமயம் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை இங்கே கொடுத்தால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீர்கள் இந்த நபர் தென்னிந்திய உணவை விரும்புவார் எனவே நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் இது போன்ற கேஸ்களை மதிப்பீடு செய்ய நாங்கள் விரும்புகிறோம் எனவே இந்த இரண்டு கிளாஸ்ஸஸ் இடையில் ஒரு டிசிகிரிமினன்ட் பான்க்ஷன் எப்படியாவது கொண்டு வர விரும்புகிறோம் எனவே அதைச் செய்வதற்கான ஒரு வழி இதுபோன்றதாக இருக்கும் இந்த இரண்டு கிளாஸ்ஸஸ்களுக்கிடையில் ஒரு கோட்டை வரையவும் பின்னர் கோட்டின் இந்த பக்கத்திற்கு ஏதேனும் சிறப்பியல்பு இருந்தால் அதை இங்கே ஒரு ஹாப் ஸ்பேஸ் என அழைத்தோம் கோட்டின் இந்த பக்கத்தை வைத்திருக்கும் சில குணாதிசயங்கள் இருந்தால் இந்த பைனரி கிளாசிபிகேஷன் ப்ரோப்லம் செய்வதற்கு அந்த கேரக்டரிஸ்ட்டிக் ஒரு டிசிகிரிமினன்ட் பான்க்ஷன் பயன்படுத்தலாம் எனவே டேட்டா சயின்ஸ்சில் லீனியர் ஆல்சீப்ரா என்ற தலைப்பைப் புரிந்துகொள்வதற்கான ஆர்வம் இதுவாகும் சில எளிய ஜாமெட்ரிக் கருத்து மூலம் இதை எவ்வாறு செய்கிறோம் என்பதைப் பார்ப்போம் இந்த படத்திற்குத் திரும்பிச் சென்று ஹைப்பர் பிளேன்கள் அல்லது ஒரு ஹாஃப்ஸ்பேஸ் எந்தப் பக்கத்தை நான் தீர்மானிப்பது என்ற கேள்வியைக் கேட்போம் எந்த ஹாஃப்ஸ்பேஸ் ஒரு புள்ளியை செய்கிறது எனவே இதைப் புரிந்து கொள்ள நாம் என்ன செய்யப் போகிறோம் அதாவது இங்கே X2 X1 மற்றும் X3 காட்டப்பட்டுள்ளபடி மூன்று புள்ளிகளை எடுக்கப் போகிறோம் புள்ளி ஒரு லைன்யில் இருக்கிறதா அல்லது ஒரு ஹாஃப்ஸ்பேஸ் அல்லது மற்றொன்று என்பதை நான் எவ்வாறு வேறுபடுத்துவது என்ற கேள்வியைக் கேட்கப் போகிறோம் எனவே இதை நாம் செய்யப் போகும் முறை பின்வருமாறு இதை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் மேலும் நான் XTn b 0 ஈகிவேஷன் எழுதும்போது n இந்த லைன்க்கு இயல்பானது நாம் ஏற்கனவே விவரித்த ஒன்று என்று நமக்கு தெரியும் இருப்பினும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது இங்கே இயல்பானது இரண்டு வழிகளில் டிபைன் செய்யலாம் ஒன்று நார்மல் இந்த திசையில் உள்ளது மற்றொன்று செய்ய வேண்டியது ஆப்போசிட் திசையை எடுத்து பின்னர் இந்த பாணியில் ஒரு நார்மல்லானது டிபைன் செய்வது ஆகும் எனவே இதைப் புரிந்துகொள்வதற்கு எந்தப் பக்க இயல்பானது என்பதை டிபைன் செய்வது முக்கியம் எடுத்துக்காட்டாக XTn b 0 என்ற ஈகிவேஷன்கள் இது இயல்பானது என்று கூறலாம் இந்த ஈகிவேஷன் நான் 1 ஆல் பெருக்கினால் நான் ஒரு நார்மல்லை மறுபக்கமாக டிபைன் செய்கிறேன் எனவே இது நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போது நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் இதைச் செய்ய X1 X2 X3 இங்கே இருக்கின்றன நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது ஒரு பாரபட்சமான செயல்பாடு அல்லது ஒரு செயல்பாட்டை மதிப்பீடு செய்யப் போகிறோம் இது அடிப்படையில் லைன்யின் ஈகிவேஷன்கள் இது என்னவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இப்போது புள்ளி X1 ஐப் பார்க்கும்போது புள்ளி வரியில் உள்ளது என்பதை அறிவோம் எனவே இது 0 ஆக இருக்கும் எனவே இது நேரடியானது நாம் ஆர்வமாக இருப்பது X3 மற்றும் X2 க்கான அளவு என்ன ஆகும் மேலும் கோட்டின் ஒரு பக்கத்திற்கு ஒவ்வொரு புள்ளியும் ஒரே கேரக்டரிஸ்ட்டிக் மறுபுறத்தில் ஒவ்வொரு புள்ளியையும் கொண்டிருக்கும் என்று நாம் கூறக்கூடிய சில வழிகள் உள்ளன லைன் வேறுபட்ட அட்ட்ரிப்யூட்ஸ் கொண்டிருக்கும் எனவே இதைச் செய்ய முதலில் X3Tn b ஐப் பார்ப்போம் பின்னர் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இது என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் இந்த படத்தில் கவனியுங்கள் நான் ஒரு புதிய பாயிண்ட் X ஐ லைன்யில் வரையறுத்துள்ளேன் பின்னர் X1 முதல் X3 வரை செல்லும் மற்றொரு வெக்டர் என்னிடம் உள்ளது இப்போது X3 என்பது இங்கிருந்து செல்லும் வெக்டர் ஆகும் வெக்டர் சேர்ப்பிலிருந்து X3 ஐ X என எழுத முடியும் என்பதை நாம் அறிவோம் இது இந்த X Y எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் இதை நான் ஈகிவேஷன் மாற்றாக மாற்றப் போகிறேன் பின்னர் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன் எனவே நான் X ' Y'T n b ஐப் பெறப் போகிறேன் இதைத்தான் நான் மதிப்பீடு செய்ய விரும்புகிறேன் இது X'T n b Y 'T n ஆக மாறும் உங்களுக்கு ஏதாவது ஒன்றைக் காண்பிப்பதற்காக இந்த இதற்கு நெருக்கமாக சென்றேன் Xலைன்யிலும் லைன்யின் ஈகிவேஷன் X T n b ஆகவும் இருப்பதால் இந்த வார்த்தைக்கு என்ன நடக்கிறது என்பதை இப்போது கவனியுங்கள் இது 0 க்கு செல்ல வேண்டும் எனவே X3 T n b கணக்கிடும்போது இது இந்த வெக்டர் இந்த வெக்டர் இடையிலான ஒரு டாட் புரோடக்ட் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பின்வருவனவாகும் பாயிண்ட் இந்த பக்கமாக இருக்கும் வரை லைனின் இந்த பக்கம் நீங்கள் எடுக்கும் எந்த பாயிண்ட்யையும் நீங்கள் காண்பீர்கள் அந்த பாயிண்ட்க்கும் இயல்பானவற்றுக்கும் இடையிலான ஆங்கில் பின்வரும் ரேன்ஜஸ் இருக்கும் எனவே நீங்கள் இந்த பக்கத்திலோ அல்லது அந்த பக்கத்திலோ எந்த பாயிண்ட்யையோ எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே நார்மல்லானா மற்றும் அந்த பாயிண்ட்க்கு இடையிலான ஆங்கில் பின்வருவனவாக இருக்கும் எனவே நாம் இதைப் பார்த்த பின் இந்த திசையில் இந்த ஆங்கில் சரியாக செய்ய போகிறேன் எனவே நீங்கள் கவனிக்கப் போவது பின்வருபவை பாயிண்ட் இந்த இரண்டிற்கும் இடையில் இருந்தால் நான் ஒரு பாசிட்டிவ் θ கோணத்தைப் பெறப்போகிறேன் இப்போது நீங்கள் இதைச் செய்யும் முறை பின்வருமாறு இந்த க்வாட்டரண்ட் இங்கே 0 உடன் தொடங்கினால் கோணம் 0 முதல் 90 வரை இருக்கும் மேலும் இந்த இருபடி ஆங்கில் 270 மற்றும் 360 க்கு இடையில் இருக்கும் எனவே ஒரு பாயிண்ட் இந்த பக்கமாக இருந்தால் இந்த வெக்டர்ஸ் இந்த இயல்புக்கும் இடையிலான ஆங்கில் 0 மற்றும் 90 க்கு இடையில் இருக்கும் பாயிண்ட் இந்த பக்கத்தில் இருந்தால் ஆங்கில் 270 மற்றும் 360 க்கு இடையில் இருக்கும் எனக்கு டாட் ப்ராடக்ட் Aᵀ b இருக்கும்போது இதை b cos 0 இன் அளவு என எழுதலாம் இங்கு 0 என்பது இந்த இரண்டு வெக்டர்ஸ் இடையிலான ஆங்கில் எனவே இங்கே உள்ள அனைத்து புள்ளிகளையும் பார்ப்போம் இந்த ஆங்கில்கள் அனைத்தும் 0 மற்றும் 90 க்கு இடையில் உள்ளன எனவே இங்கேயும் இந்த முழு இடத்திலும் நீங்கள் எந்த பாயிண்ட்யையும் பெறப் போகிறீர்கள் 0 மற்றும் 90 க்கு இடையில் சில ஆங்கில்கள் மற்றும் நாங்கள் எங்கள் ஹை ஸ்கூல் ரூல்லிருந்து தெரிந்து கொள்ளலாம் எல்லா வெள்ளி தேநீர் கப்புகளும் எப்போதும் பொசிடிவிவாக இருக்கும் எனவே Aᵀ b பொசிடிவிவாக இருக்கும் இப்போது நீங்கள் இங்கே இரண்டு பாயிண்ட்களைப் பெறும்போது அங்கிள்கள் 270 முதல் 360 வரை இருக்கும் இது நான்காவது க்வாட்டரண்ட் உள்ளது மீண்டும் அதே விதியைப் பயன்படுத்தி அனைத்து வெள்ளி டீக்கப்களும் நான்காவது அளவு c cos ஆகும் எனவே cos பொசிடிவிவாக இருக்கும் எனவே மீண்டும் நீங்கள் Aᵀ b பொசிடிவிவாக இருக்கும் எனவே இந்த லைனின் பாயிண்ட் எங்கிருந்தாலும் இந்த X3 Tn b ஐ எடுக்கும்போது நான் எப்போதும் ஒரு பொசிடிவிவாக மதிப்பைப் பெறப்போகிறேன் இப்போது இதே போன்ற வாதத்தின் மூலம் நீங்கள் மறுபுறம் அல்லது பிற ஹாஃப் ஸ்பேசில் எந்த பாயிண்ட்டிலும் சொல்லலாம் அங்கிள்கள் இங்கே 90 முதல் 180 வரையிலும் 180 முதல் 270 வரையிலும் இருக்கும் மேலும் 90 முதல் 270 வரையிலான அங்கிள்கள்களுக்கு cos எதிர்மறையாக இருக்கும் எனவே கோட்டின் இந்த பக்கத்திலோ அல்லது ஹாஃப் ஸ்பேசில் எந்த புள்ளியும் X2Tnb கணக்கீடு 0 க்கும் குறைவாக இருக்கும் எனவே இது ஒரு முக்கியமான யோசனையாகும் எனவே இதன் அடிப்படையில் சொல்வது பின்வருமாறு நான் உங்களுக்குக் கொடுக்கும் எந்தவொரு பாயிண்ட்யும் நீங்கள் வெறுமனே எடுத்துக் கொண்டால் நான் XT n b ஐ மதிப்பிடுகிறேன் அந்த புள்ளி சாதாரண ஹாஃப் ஸ்பேசின் பக்கத்தில் இருந்தால் XT b பொசிடிவிவாக இருக்கும் மேலும் அது ஹாஃப் ஸ்பேசில் இருந்தால் எதிர் பக்கம் பின்னர் அது நெகடிவ்வாக இருக்கும் டேட்டா சயின்ஸ் பார்வையில் இது எவ்வாறு முக்கியமானது என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொன்னேன் எனவே எளிய 2D ஜாமெட்ரி கருத்தில் கொள்வோம் பின்னர் n ஐ 1 3 ஆகவும் b ஐ 4 ஆகவும் எடுத்துக்கொள்வோம் எனவே இது X T n b க்கு இந்த ஈகிவேஷன் கொடுக்கும் இப்போது நான் மூன்று பாயிண்ட்களில் ஒரு பாயிண்ட்யை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லலாம் எனவே 1 1 ஐ ஒரு பாயிண்ட்டகக் கருதுவோம் 1 2 ஐ மற்றொரு பாயிண்ட்டகக் கருதுவோம் பின்னர் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நான் பாயிண்ட் 1 1 ஐ எடுத்துக் கொள்ளும்போது நான் இந்த x 1 3 x 2 4 க்கு மாற்றாக இருக்கிறேன் எனவே அது 1 3 4 ஆக இருக்கும் எனவே பாயிண்ட் 1 1 க்கு வழிவகுக்கும் 1 1 மன்னிக்கவும் 0 க்கு வழிவகுக்கும் எனவே அதாவது புள்ளி 1 1 லைனின்யில்யில் உள்ளது நான் பாயிண்ட் 1 1 ஐ எடுக்கும்போது எனவே இது 1 3 4 ஆக இருக்கும் எனவே இது 2 ஆக இருக்கும் எனவே பொசிடிவிவாக இருக்கும் எனவே இது பொசிடிவிவாக ஹாஃப் ஸ்பேஸ் உள்ளது மற்றும் நான் 1 2 புள்ளியை எடுக்கும்போது 1 6 4 ஐப் பெறப் போகிறேன் இது 0 ஐ விட 1 6 குறைவாக இருக்கும் எனவே இது எதிர்மறை ஹாஃப் ஸ்பேஸ் எனவே இது கோட்டின் ஹைப்பர் பிளேனில் உள்ளது இதுபொசிடிவிவாக ஹாஃப் ஸ்பேஸ் உள்ளது மற்றும் இது எதிர்மறை ஹாஃப் ஸ்பேஸ் உள்ளது எனவே வெவ்வேறு புள்ளிகளை எவ்வாறு பார்ப்பது பின்னர் ஹைப்பர் பிளேனின் எந்தப் பக்கம் அல்லது எந்த புள்ளிகள் இந்த புள்ளிகள் உள்ளன என்பதை தீர்மானிப்பது என்று இது உங்களுக்குக் கூறுகிறது இப்போது ஹைப்பர் பிலேன்கள் மற்றும் ஹாஃப் ஸ்பேஸ்களை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் டேட்டா சயின்ஸ் க்கான லீனியர் ஆல்சீப்ரா இந்த தொகுதியில் நான் கற்பிக்கப் போகும் கடைசி லீனியர் ஆல்சீப்ரா கருத்துக்கு செல்லப்போகிறோம் இந்த தலைப்பை நாங்கள் முடித்தவுடன் பல்வேறு வழிமுறைகள் பொதுவாக பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் அல்லது டேட்டா சயின்ஸ் முதல் நிலை வழிமுறைகள் ஆகியவற்றை உங்களுக்கு கற்பிக்க எங்களுக்கு போதுமான தகவல்கள் உள்ளன எனவே ஈஜென்வெல்யூஸ்ஸ் மற்றும் ஈஜென்வெக்டர்களின் இந்த யோசனையைப் பார்ப்போம் முன்னர் Axb வடிவத்தின் லீனியர் ஈகிவேஷன் களைக் கண்டோம் நாம் அதை ஆல்சீப்ரா ரீதியாகவும் ஜாமெட்ரிக் ரீதியாகவும் பார்த்துள்ளோம் இந்த ஈகிவேஷன் களை ஆல்சீப்ரா ரீதியாகப் பார்ப்பதற்கு நாங்கள் சிறிது நேரம் செலவிட்டோம் எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் போது இந்த ஈகிவேஷன் கள் எப்போது தீர்க்கப்பட முடியும் என்பதைப் பற்றி நாங்கள் பேசினோம் அந்த வழக்குகள் அனைத்தையும் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் பலவற்றை பார்த்தோம் நாம் வெக்டர்ஸ் மற்றும் பலவற்றை அறிந்திருக்கிறோம் இந்த ஈகிவேஷன் சற்றே ஜாமெட்ரிக் விளக்கத்தை மீண்டும் பார்க்கப் போகிறோம் பின்னர் ஈஜென்வெல்யூஸ்க்கள் மற்றும் ஈஜென்வெக்டர்களின் யோசனையை விளக்கி பின்னர் இந்த ஈஜென்வெல்யூஸ்க்களின் கருத்தை இணைக்கிறோம் மற்றும் காலம்கள் ஸ்பேஸ் நல் ஸ்பேஸ் மற்றும் பலவற்றைக் கொண்ட ஈஜென்வெக்டர்கள் எனவே இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இந்த யோசனைகள் டேட்டா கம்ப்ரெஷன் நாய்ஸ் ரிமூவல் மாதிரி கட்டிடம் மற்றும் பலவற்றில் சிறிது பயன்படுத்தப்படுகின்றன என்னிடம் இந்த AXb இருப்பதாகவும் ஒரு n என்பது n மேட்ரிக்ஸ் x 1 ஆல் 1 என்றும் b 1 ஆல் 1 என்றும் சொல்லத் தொடங்குவோம் எனவே இது நாம் பார்க்கும் அமைப்பு எனவே நாம் n ஆல் ஸ்கோயர் மெட்ரிக்ஸ்களை மட்டுமே பார்க்கப் போகிறோம் இப்போது நீங்கள் இதை n ஈகிவேஷன் கள் மற்றும் n மாறிகள் என்று நினைக்கலாம் இதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மற்றொரு விளக்கமும் உள்ளது இது பின்வருவனவாகும் எனக்கு இது போன்ற ஒரு வெக்டர் x இருப்பதாகவும் நான் இதை செயல்படுவதன் மூலம் இந்த வெக்டர் A ஆல் பெருக்க ஒரு செயல்பாட்டை டிபைன் செய்கிறோம் என்று அர்த்தம் ஆகவே இந்த வெக்டர்ஸ் மீது A ஐ இயக்குகிறேன் என்று சொல்லலாம் பின்னர் இந்த ஈகிவேஷன் லிருந்து நான் கவனிக்கிறேன் b இது அடிப்படையில் வேறு சில புதிய வெக்டர்ஸ்யிடம் இருப்பது எனவே இதைப் பற்றி நீங்கள் பின்வருவனவற்றைப் பற்றி சிந்திக்கலாம் இதைப் பற்றி நான் ஒரு ஈகிவேஷன் சிந்திக்க முடியும் இது x இல் A ஐ இயக்கும்போது எனக்கு ஒரு புதிய வெக்டர்ஸ் b கிடைக்கிறது இது x இலிருந்து வேறுபட்ட திசையில் உள்ளது எனவே இது Ax b என்ற ஈகிவேஷன் மிக எளிமையான விளக்கமாகும் இது இங்கே எழுதப்பட்டுள்ளது x நான் அதை ஒரு வழியாக அனுப்புகிறேன் அதை A ஆல் முன்பே பெருக்கி ஒரு வரையறுக்கிறேன் எனவே A முறை x b இப்போது இந்த விளக்கம் எங்களிடம் இருப்பதால் ஒரு மேட்ரிக்ஸ் ஏ க்காக பின்வரும் கேள்வியைக் கேட்கிறோம் சில வெக்டர்ஸ் உள்ளன நீங்கள் இந்த A ஐ இயக்கும்போது அவை அவற்றின் ஒரிஇண்டஷன் மாற்றாது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மேட்ரிக்ஸ் A க்கு x வெக்டர்ஸ் உள்ளனவா என்பதை நான் அறிய விரும்புகிறேன் அதாவது நான் x இல் A ஐ இயக்கும்போது எனக்கு λ x not b λ x கிடைக்கிறது இது x என்பதால் ஒரிஇண்டஷன் பாதுகாப்பான பெருக்கலில் எந்த மாற்றமும் ஸ்கேலார் மூலம் இல்லை இப்போது இந்த பெருக்கல் அளவீட்டு பாசிட்டிவ் அல்லது நெகட்டீவ்வாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் நாம் பின்வருவனவற்றைப் பற்றி பேசுகிறோம் எனவே இது x என்றால் எனவே நான் x இல் A ஐ இயக்கும்போது அது ஒரே திசையில் இருப்பதால் இந்த வழி அல்லது இந்த வழி மற்றும் பாசிட்டிவ் இருந்தால் அது இந்த திசையில் இருக்கும் நெகட்டீவ்வாக இருந்தால் அது இந்த திசையில் இருக்கும் எனவே கேள்வி என்னவென்றால் எல்லா வகையான மெட்ரிக்குகளுக்கும் இது போன்ற திசைகள் இருக்குமா என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி நீங்கள் கேட்கலாம் இப்போது பொசிடிவிவாக இருப்பதில் கவனம் செலுத்துவோம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் λ பொசிடிவிவாக இருந்தால் இந்த ஈகிவேஷன் காண்கிறோம் பின்னர் λ 1 ஐ விடக் குறைவாக இருந்தால் அடிப்படையில் நான் x இல் A ஐ இயக்கும்போது வெக்டர்ஸ் உண்மையில் சுருங்குகிறது எனவே இது x ஆக இருந்தால் λ 1 ஐ விடக் குறைவாக இருந்தால் இது இப்படி சுருங்கிவிடும் மேலும் λ 1 ஐ விட அதிகமாக இருந்தால் அது அசல் x வெக்டர்ஸ் விட அதிக அளவில் இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் ஒவ்வொரு மேட்ரிக்ஸிற்கும் இந்த x போன்ற ஒரு வெக்டர்ஸ் இருக்குமா ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் மற்றும் இவை அனைத்தின் பயன் என்ன இது நாம் செல்லும்போது ஒரு கட்டத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விரிவுரை இப்போது நான் உங்களுக்கு சில வரையறைகளைத் தருகிறேன் இந்த x ஐஜென்வெக்டர்கள் என்றும் லாம்ப்டாக்கள் அந்த ஈஜென்வெக்டர்களுடன் தொடர்புடைய ஈஜென்வெல்யூஸ்க்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே எஞ்சியிருக்கும் கேள்விகள் என்னவென்றால் ஒவ்வொரு மேட்ரிக்ஸிலும் ஈஜென்வெக்டர்கள்இருக்குமா இந்த ஈஜென்வெக்டர்கள் மற்றும் ஈஜென்வெல்யூஸ்க்களை நான் எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் கண்டுபிடிப்பதுதான் எனவே நான் இப்போது கோடிட்டுக் காட்டப் போகும் இந்த நடைமுறையை நாம் பின்பற்றுகிறோம் எனவே அசல் ஈகிவேஷன் A x λ x நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த λ x ஐ இந்த பக்கத்திற்கு கொண்டு வர முடியும் பின்னர் இந்த ஈகிவேஷன் Ax λ I x 0 பெறுகிறேன் எனவே இது A λ I ஆக மாறுகிறது times x 0 இப்போது இது அடிப்படையில் ஒரு வெக்டர் ஈகிவேஷன் என்பதைக் கவனியுங்கள் ஏனென்றால் எனக்கு n வெக்டர்ஸ் மூலம் n உள்ளது இது n ஆல் 1 ஆகும் எனவே இடது புறத்தில் n ஆல் 1 ஆக இருக்கிறது எனவே எனக்கு இங்கே ஒரு வெக்டர்ஸ் உள்ளது எனக்கு இங்கே 0 கள் வேண்டும் எனவே நான் ஒரு x ஐ கண்டுபிடிக்க விரும்புகிறேன் இந்த ஈகிவேஷன் நாம் தீர்க்க வேண்டிய அனைத்தையும் இப்போது வைத்திருக்கிறோம் எனவே நான் உங்களுக்கு விளக்கப் போவது பின்வருபவை எல்லாமே 0 இல்லாத x ஐப் பெற விரும்பினால் x எல்லாம் 0 ஆக இருந்தால் இது ஒரு தீர்வு சரியானது என்பதைக் கவனியுங்கள் எனவே x 0 ஒரு தீர்வு ஆனால் இந்த தீர்வில் நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை ஏனென்றால் இதை ஒரு ட்ரிவில் தீர்வு என்று அழைக்கிறோம் இதில் நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை நான் ட்ரிவில் என்று நாங்கள் அழைக்கும் தீர்வுகளில் மட்டுமே நாங்கள் ஆர்வம் காட்டுகிறோம் குறைந்தது x களில் ஒன்று 0 அல்லாததாக இருக்க வேண்டும் இப்போது இந்த ஈகிவேஷன் தீர்க்கக்கூடியதாக இருந்தால் x இன் நல் ஸ்பைஸ் உள்ளது என்பதை கவனியுங்கள் A λ I மேட்ரிக்ஸ் இது நாம் முன்பு பார்த்த ஒன்று நல் ஸ்பைஸ் நாம் அறியும்போதுரேங்க் நல்லிட்டி தேற்றம் தேற்றம்ரேங்க் மேட்ரிக்ஸின் nullity n என்று கூறுகிறது இது நெடுவரிசைகளின் எண்ணிக்கை மேலும் நாம் சதுர மெட்ரிக்ஸைப் பார்க்கிறோம் n மெட்ரிக்குகள் ஒரு வெக்டர் x கூட இருந்தால் இப்போது நமக்குத் தெரியும் இது 0 அதாவது நல் ஸ்பேஸ் த்தின் தரவரிசை குறைந்தது 1 ஆகும் மற்றும் நல் ஸ்பைஸ் ரேங்க் குறைந்தது ஒரு பூஜ்யம் குறைந்தபட்சம் 1 ஆக இருக்கும் அதாவது மேட்ரிக்ஸின் ரேங்க் n ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் அது n ஆக இருக்க முடியாது இது n பூஜ்யம் 0 என்றால் அதாவது நான் ட்ரைவல் எதுவும் இல்லை எனவே x க்கு ஒரு தீர்வு இருக்க வேண்டும் என்றால் ரேங்க் மேட்ரிக்ஸாசை A λ I n ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் என்பதை அறிவோம் இது மேட்ரிக்ஸ் A λ I ஒரு ஃபுல் ரேங்க் மேட்ரிக்ஸாசை அல்ல மேலும் மேட்ரிக்ஸ் ஃபுல் ரேங்க் இல்லாவிட்டால் அந்த மேட்ரிக்ஸை டீடெர்மினன்ட் 0 ஆக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் எனவே சுருக்கமாக x க்கு ஒரு நான் ட்ரைவல் தீர்வு வேண்டுமானால் பின்னர் அவசியமாக இந்த டீடெர்மினன்ட் A λ I 0 ஆக இருக்க வேண்டும் இப்போது நாம் இந்த ஈகிவேஷன் தீர்த்து A λ ஐக் கணக்கிட்டால் நாம் திரும்பிச் சென்று λ இன் மதிப்பை இங்கே மாற்றலாம் பின்னர் நமக்கு A λ I times x 0 நாம் தேர்ந்தெடுத்த விதம் λ இந்த மேட்ரிக்ஸ் செய்கிறது ஃபுல் ரேங்க் இல்லை அதாவது நல் ஸ்பேஸ் குறைந்தது ஒரு வெக்டர்ஸ் உள்ளது மேலும் இந்த நல் ஸ்பேஸ் வெக்டர்ஸ் அடையாளம் காணும் முன் நாம் கற்றுக்கொண்ட கருத்துகளைப் பயன்படுத்தி ஈஜென்வெக்டராக மாறும் இதை இங்கே ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறேன் இது 8 7 2 3 என்ற மேட்ரிக்ஸ் A ஐ கருத்தில் கொள்வோம் மேலும் இந்த டீடெர்மினன்ட் A λ I ஐ கணக்கிடுவோம் எனவே நீங்கள் பின்வரும் ஈகிவேஷன் பெறுவீர்கள் மேலும் இங்கே ஒரு க்வாட்ரெடிக் ஈகிவேஷன் பெறுவீர்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இங்கே கவனியுங்கள் நான் ஒரு n ஆல் n மேட்ரிக்ஸைக் கொண்டிருந்தால் λ இல் உள்ள டீடெர்மினன்ட் ஒரு n வது லைன்சை பலினோமினல் இருக்கும் இந்த வழக்கில் எனக்கு A₂ by 2 மேட்ரிக்ஸ் உள்ளது எனவே நிர்ணயிப்பவர் ஒரு λ செயல்பாடு இது ஒரு இருபடி ஆகும் மேலும் அதன் 3 ஆல் 3 என்றால் அது கனமாகவும் இருக்கும் எனவே இந்த ஈகிவேஷன் சிக்கலானதாக இருப்பதற்கான தீர்வை இது திறக்கிறது எனவே உங்கள் அசல் மேட்ரிக்ஸ் A உண்மையானது என்றாலும் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது நீங்கள் முடிவடையும் பலினோமினல் பொறுத்து உங்கள் ஈஜென்வெல்யூஸ் பிரச்சினைக்கான தீர்வு உண்மையான அல்லது சிக்கலானதாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் நான் இரண்டு உண்மையான தீர்வுகளைப் பெறும் விதத்தில் இந்த உதாரணத்தைத் தேர்ந்தெடுத்துள்ளோம் உண்மையான தீர்வுகள் 10 மற்றும் 1 ஆகும் எனவே இந்த ஈகிவேஷன் 10 மற்றும் 1 தீர்வுகள் இருப்பதை நான் எளிதாகக் காணலாம் எனவே அதாவது எனக்கு இரண்டு ஈஜென்வெல்யூஸ்க்கள் உள்ளன λ 1 10 மற்றும் λ 1 1 இப்போது நான் எப்படி மேலே சென்று இந்த ஈஜென் மதிப்புகளுடன் தொடர்புடைய ஈஜென்வெல்யூஸ் கணக்கிடுவது எனவே இதை λ 1 க்கு விளக்குவோம் ஆகவே இந்த ஈஜென்வெல்யூஸ் ஈஜென்வெக்ட்டார் ஈகிவேஷன் இப்போது எடுத்துக்கொள்கிறேன் λ 1 இது 8 7 2 3 X1 x ஆக X1 X2 ஆகிறது இப்போது இது இந்த இரண்டு ஈகிவேஷன் களாக மாறும் முதல் ஈகிவேஷன் நீங்கள் கவனித்தால் முதல் ஈகிவேஷன் 8X1 7X2 x 1 ஆகும் எனவே நான் இந்த பக்கத்திற்கு X1 ஐ எடுத்துக் கொண்டால் எனக்கு 7 X1 7X2 0 கிடைக்கிறது இது X1 X 0 க்கு சமம் நீங்கள் இரண்டாவது ஈகிவேஷன் எடுத்துக் கொண்டால் அது 2X1 3X2 X2 என்று அடிப்படையில் 2x என்று கூறுகிறது 2 X2X2 0 இது X1 X2 0 ஆகும் எனவே இந்த இரண்டு ஈகிவேஷன் களும் ஒரே மாதிரியாக மாறும் இப்போது X2 X1 இன் நெகட்டீவ்வாக இருக்கும் எந்தவொரு தீர்வும் ஒரு ஈஜென்வெக்டராக இருக்கும் நாம் என்ன செய்வது அந்த தீர்வுகள் அனைத்தையும் பின்வருமாறு பார்ப்போம் யூனிட் அளவைக் கொண்ட ஒரு ஈஜென்வெக்டரைப் பெறுவதையும் உறுதிசெய்கிறோம் எனவே நாம் பெறும் ஈஜென்வெக்டரை இங்கே நீங்கள் கவனித்தால் X1 இது X2 என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் மேலும் X2 X1 அல்லது X1 X2 என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இது இந்த ஈகிவேஷன் பூர்த்தி செய்யும் மற்றும் எந்த k k ஐ தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக இங்கே ஒரு தீர்வாக இந்த வெக்டர் அளவு 1 ஆக இருக்கும் வகையில் நாம் அக் தேர்வு செய்கிறோம் எனவே இந்த வெக்டர் அளவு ரூட் 2 ஆல் 1 ரூட் ஸ்கொயர் 1 ரூட் 2 ஹோல்ஸ்கொயர் இருக்கும் என்று நமக்கு தெரியும் 1 1 இன் ரூட் ஆக இருக்கும் அரை அரை half half ரூட் ஆக இருக்கும் ஆகவே இதை நாம் ஒரு குறிப்பிட்ட ஈஜென்வெக்டராக ஆக்குகிறோம் இது அலகு நீளம் Λ சமமான 10 க்கு நாங்கள் இதைச் செய்ய முடியும் அதே நடைமுறையின் மூலம் இந்த ஈகிவேஷன் இங்கே பெறுவீர்கள் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் 7X2 என்பது 2x எனவே அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் எந்த திசையன் X1 kX 2 என்றால் 2 k7 ஆக இருந்தால் இந்த ஈகிவேஷன் பூர்த்தி செய்யும் எவ்வாறாயினும் நாம் என்ன செய்வது ஈஜென்வெக்டரின் அளவு 1 ஆக இருக்கும் வகையில் இந்த k ஐ தேர்வு செய்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் 7 by ரூட் 53 2 by ரூட் 53 ஆல் இதன் அளவை நீங்கள் செய்தால் இதை காண்பீர்கள் 49 இன் 53 4 ஆல் 53 ஆல் ரூட் ஆக இருக்கும் இது 1 1 இன் ரூட் ஆக இருக்கும் எனவே அளவு 1 என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் இந்த ஈகிவேஷன் அடிப்படையில் எந்த ஈஜென்வெக்டரால் திருப்தி அடைகிறது இது இந்த வடிவத்தில் k முதல் k வரை 7 எனவே இந்த விரிவுரையில் ஈஜென்வெல்யூஸ் ஈஜென்வெக்டர் பகுதியின் சுருக்கமாக நாங்கள் ஒரு x b உடன் தொடங்கினோம் இது ஒரு புதிய வெக்டர் b ஐ வழங்கும் x இல் இயங்கும் A இன் ஜாமெட்ரிக் விளக்கத்தைக் கொண்டுள்ளது இப்போது இந்த b ஐ x இன் சில அளவிடக்கூடிய பன்மடங்கு என்று கட்டாயப்படுத்தினால் அளவிடக்கூடிய பல பொசிடிவிவாக அல்லது நெகட்டீவ்வாக இருக்கக்கூடும் நாம் ஈஜென்வெல்யூஸ் ஈஜென்வெக்டர் ஈகிவேஷன் பெறுகிறோம் மற்றும் ஈஜென்வெல்யூஸ்வைக் கணக்கிடுகிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தீர்மானிக்கும் A ஐக் கணக்கிடுகிறோம் நாம் n க்கு 0 என அமைத்துள்ளேன் நாம் தீர்க்க வேண்டிய ஒரு n வது வரிசை பலினோமினல் இருக்கும் இது உண்மையான அல்லது சிக்கலானதாக இருப்பதால் சமமான மதிப்புகளின் சாத்தியத்தைத் திறக்கும் ஈஜென்வெல்யூஸ்க்களை அடையாளம் கண்டவுடன் நாம் ஈஜென்வெக்டர்களை A λ I இன் நல் ஸ்பேஸ் மாகப் பெறலாம் அடுத்த சொற்பொழிவில் நான் என்ன செய்வேன்காலம்கள் இடம் மற்றும் மெட்ரிக்ஸின் நல் ஸ்பேஸ் ம் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் நாம் முன்பே பேசிய விஷயங்களுடன் ஈஜென்வெல்யூஸ்ஸ் மற்றும் ஈஜென்வெக்டர்களின் இந்த கருத்தை இணைப்பேன் ஈஜென்வெக்டர்கள் உண்மையில் A λ இன் நல் ஸ்பேஸ் த்தில் இருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் நான் இந்த யோசனையை உருவாக்கப் போகிறேன் பின்னர் ஈஜென்வெக்டர்களுக்கும் இந்த அடிப்படை துணைவெளிகளுக்கும் இடையிலான பிற தொடர்புகளைக் காண்பிக்கப் போகிறேன் மேலும் இது எவ்வாறு மிக முக்கியமானது என்பதையும் நான் குறிப்பிடுவேன் முக்கியமான சிக்கல் இது பல டேட்டா சயின்ஸ் வழிமுறைகளில் பயன்படுத்தப்படுகிறது எனவே மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்பேன்